பயோரியாக்டர் செயல்படும் பொதுவான முறைகளைப் பற்றிய ஆய்வு முதலில் நாம் முந்தைய தொகுதியில் பார்த்த பயோரியாக்டர் செயல்படும் பொதுவான முறைகளை நினைவு கூறுவோம் அதில் முதலில் தொகுதி செயல்பாட்டு முறை அதாவது பேட்ச் ஆப்பரேஷன் முறை பற்றி பார்த்தோம் ஒரு தொகுதி செயல்பாட்டில் அதாவது பேட்ச் ஆப்பரேஷன் தொடக்கத்தில் நாம் எல்லாவற்றையும் அதனுள் இடுகிறோம் செயல்முறை முடிவடையும் வரை காத்திருந்து இடையிலே எதையும் மேலும் உட்கொள்ளவும் அல்லது நீக்கவும் செய்யாமல் பிறகு தொகுதி நேரம் நிறைவடைந்த பிறகு எல்லாவற்றையும் வெளியேற்றுகிறோம் இதுவே தொகுதி செயல்பாட்டு முறை தொடர்ச்சியான செயல்பாட்டில் அதாவது கண்டினியூவஸ் ஆப்பரேஷன் இல் தொடர்ச்சியான உள்ளீடு தொடர்ச்சியான வெளியீடு உள்ளது வளர்ச்சி விளைபொருள் உருவாக்கம் ஊட்டச்சத்துக்களின் ஓட்டம் அனைத்தும் ஒரே நேரத்தில் செயல்படுகின்றன பேட்ச் மற்றும் கண்டினியூவஸ் இவை இரண்டு செயல்பாட்டிற்கும் இடைப்பட்டது தான் மூன்றாவது செயல்பாடு அதாவது பெட் பேட்ச் ஆப்ரேஷன் இதில் தொகுதி முறைப்படி தொடங்கி பிறகு இடையிடையே உட்கொள்ளுதல் மற்றும் இடை இடையே நீக்குதல் அல்லது இரண்டும் ஒரே சமயத்தில் நடைபெறும் ஆனால் இந்த செயல்பாட்டில் நீக்குதல் உட்கொள்ளுதல் தொடர்ச்சியாக நடைபெறாது இடையிடையே நடைபெறும் இவை மூன்றும் பேட்ச் கண்டினியூவஸ் மற்றும் பெட் பேட்ச் ஆப்ரேஷன் பயோரியாக்டர் இன் பொதுவான 3 செயல்படும் முறைகள் இந்த மூன்று செயல்படும் முறைகளின் அடிப்படை ஆய்வினை பற்றி முதலில் நாம் பார்க்கலாம் இதன் மூலம் நாம் வடிவமைப்பு சார்ந்த கேள்விகள் ஆன நமக்குத் தேவையான இலக்கை அடைவதற்கு ஒரு பயோரியாக்டரை எவ்வளவு நேரம் நாம் செயல்படுத்த வேண்டும் போன்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியும் இதுபோன்ற மிக எளிமையான மற்றும் கடினமான வடிவமைப்பு சார்ந்த கேள்விகளுக்கு நாம் இந்த ஆய்வு மூலம் பதிலளிக்கலாம் இந்த சொற்பொழிவில் நாம் தொகுதி பயோரியாக்டர் மீது கவனம் செலுத்துவோம் காரணம் தொகுதி அதாவது பேட்ச் பயோரியாக்டர் தொழிற்சாலைகளில் செயல்படுத்தப்படும் ஒரு பொதுவான முறை ஆகும் இது எளிமையானது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது இதை மற்ற இரண்டு செயல்பாடு முறைகளோடு ஒப்பிடும் பொழுது தொகுதி முறையை மிகவும் எளிமையாக செயல்படுத்தலாம் எனவே தொகுதி முறை தொழிற்சாலைகளில் விருப்பமான செயல்பாடு முறையாகும் இங்கே நான் எங்கள் ஆராய்ச்சி கூடத்தில் சில சமயம் முன்பு டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் பற்றிய எங்கள் ஆராய்ச்சியில் கிடைத்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முன்பு மொத்த செல் செறிவு அதாவது டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் மற்றும் உயிருள்ள செல்களின் செறிவு அதாவது வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் பற்றி நாம் பார்த்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும் செல் சிதறுதல் முறையின் மூலம் ஓ டி மதிப்புகள் கண்டறிந்து அந்த ஓடி மதிப்பை லிட்டருக்கு கிராம் என்று மாற்றி டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளவிடுதல் செய்தோம் இங்கே நாங்கள் க்சாந்தோமோனாஸ் கேம்பஸ்ஸ்டிரிஸ் என்ற பாக்டீரியாவை பயன்படுத்தினோம் எங்களுடைய அந்த ஆராய்ச்சியில் இருந்து ஒரு அடையாள தொகுதி வளர்ச்சியை உங்களுக்கு இங்கு காட்டுகிறேன் டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் லிட்டருக்கு கிராம் என்ற மதிப்பில் y ஆக்சிஸ் இல் எடுத்துக்கொண்டு வளர்ச்சிக்கான நேரத்தை எக்ஸாக்சிஸ் இல் எடுத்துக்கொண்டு ஒரு வரைகட்டம் அமைப்போம் இதில் முதல் ஐந்திலிருந்து ஆறு மணி நேரம் வரை டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் இல் எந்த மாற்றமும் இருக்காது ஆறு மணி நேரத்திற்கு பிறகு டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளவு உயர ஆரம்பித்து 28 மணி நேரம் வரை உயர்ந்து கொண்டு போகும் அதன் பிறகு வளர்ச்சியில் தட்டை நிலை அடையும் இதில் தொடக்கநிலையை அதாவது எந்த ஒரு மாறுதலும் காட்டாது இருந்த நிலையை பின்னடைவு அல்லது லாக் ஃபேஸ் என்று கூறுவோம் இதைத்தொடர்ந்து டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளவில் மாற்றம் ஏற்பட்டு மிக விரைவாக உயர்ந்த நிலையை உச்சநிலை அல்லது லாக் ஃபேஸ் என்று கூறுவோம் இதற்கான காரணத்தை நாம் பின்பு பார்ப்போம் இந்த உச்ச நிலையை தொடர்ந்து வரும் தட்டை நிலையை ஸ்டேஷனரி ஃபேஸ் என்று கூறுவோம் இந்த நிலையில் டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளவில் எந்த மாற்றமும் இருக்காது இதில் இருந்து சற்று மாறுபட்டு உயிருள்ள செல்களின் செறிவு அதாவது வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் இன் தோற்றத்தை அதாவது ப்ரோபைல் ஐ இந்த சூழ்நிலையில் பார்க்கலாம் வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் லிட்டருக்கு கிராம் என்ற மதிப்பில் y ஆக்சிஸ் இல் எடுத்துக்கொண்டு வளர்ச்சிக்கான நேரத்தை எக்ஸாக்சிஸ் இல் எடுத்துக்கொண்டு ஒரு வரைகட்டம் அமைப்போம் அமைத்தது போலவே இதில் முதல் ஜீரோவிலிருந்து மூன்று மணி நேரம் வரை எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் இங்கே இவை வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் மதிப்புகள் நமக்கு க்சாந்தோமோனாஸ் பிளேடிங் முறை மூலம் கிடைத்துள்ளது இதை நாம் கவனித்தோமானால் வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் மதிப்புகள் மூலம் கிடைத்த வரைகட்ட வளைவு டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் வளைவுடன் நன்றாக மேற்பொருந்துதல் அதாவது ஓவர்லப் ஆக இருப்பதை காணலாம் பிறகு 40 மணி நேரம் கடந்தபின் வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் மதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் நாம் எதிர்பார்த்ததுபோல் இதன்பிறகு ஸ்டேஷனரி ஃபேஸ் மற்றும் டெத் ஃபேஸ் அடையும் இதுவே வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் ப்ரோபைல் இந்த நிலை டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் ப்ரோபைல் இல் காட்ட நீண்ட நேரம் ஆகும் இதுவே எங்களுக்கு கிடைத்த உண்மையான தகவல் இது ஒரு எளிமையான தொகுதி முறை ஆகும் இதில் ஒரே ஒரு கட்டுப்படுத்தும் சப்ஸ்டிரேட் இருக்கலாம் அதாவது ஒரு முக்கிய சப்ஸ்டிரேட் மற்றும் செல்கள் அனைத்தும் அதை சார்ந்து அதை பயன்படுத்தி வளரும் குளுகோஸ் அப்படிப்பட்ட ஒரு சப்ஸ்டிரேட் ஆகும் மற்றும் ஒரு வகையான வளர்ச்சி உள்ளது அதை நாம் சில சமயம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் டைஆக்சிக் குரோத் அல்லது சில சமயம் டைஆக்சி என்று கூறுவோம் இப்படிப்பட்ட வளர்ச்சி சப்ஸ்டிரேட்களை ஒன்றன்பின் ஒன்றாக உபயோகிப்பதன் மூலம் ஏற்படும் வளர்ச்சி அதாவது சீகோவின்ஸ்யல் யூடில்ஐசேஷன் உதாரணத்திற்கு குளுகோஸ் மற்றும் லாக்டோஸ் இன் கலவையை எடுத்துக் கொள்வோம் ஒத்த உயிரினமான எஸ்டர்ஈஸியா கோலை அதில் வளர விடுகிறோம் என்று கொள்வோம் அதற்கு லாக்டோஸ் உடன் ஒப்பிடும் பொழுது க்ளூகோஸ் விரும்பத்தக்க சப்ஸ்டிரேட் ஆகும் எனவே அது முதலில் குளுகோசை உட்கொள்ளும் இது மிகவும் நன்கு அறிந்த ஒரு செயல்பாடு இதை லாக் ஆப்பெரான் என அழைப்போம் இதன் செயல்பாட்டில் நாம் இப்போது கவனம் செலுத்தாமல் இதன் வளர்ச்சி வளைவு பற்றி பார்க்கலாம் நாம் டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் நேரத்திற்கு எதிராக வைத்து வரை கட்டம் அமைத்தால் அதில் கிடைக்கும் வளைவு முதலில் லாக் ஃபேஸ் பிறகு விரைவான வளர்ச்சி காட்டும் லாக் ஃபேஸ் அதைத்தொடர்ந்து ஸ்டேஷனரி ஃபேஸ் போல தொடங்கி ஆனால் அது செகண்டரி லாக் ஃபேஸ் என மாறி பிறகு மறுபடியும் வளர்ச்சி காட்டும் குளுகோஸ் மற்றும் லாக்டோஸ் இன் ஆய்வு செய்தால் முதலில் குளூகோஸ் உட்கொள்ளப்பட்டு பிறகு லாக்டோஸ் உட் கொள்ளப்பட்டது என்பதை அறிவோம் வளர்ச்சி விகிதத்தை ஆய்ந்தால் க்ளுகோஸ் சார்ந்த வளர்ச்சி விகிதம் லாக்டோஸ் விட அதிகமாக இருக்கும் என்பது தெரியவருகிறது குளூகோஸ் இன் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் லாக்டோஸ்சை விட அதிகமாக இருக்கும் விரும்பத்தக்க சப்ஸ்டிரேட்டை முதலில் உட்கொண்டு அதிகமான வளர்ச்சி விகிதத்தை மற்றும் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதத்தை காட்டுகிறது இதைத்தொடர்ந்து அடுத்த சப்ஸ்டிரேட் டை உட்கொள்கிறது இந்த அறிமுக பாடத்தில் இதை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது இந்த ஆய்வினை பார்த்தபிறகு நாம் இப்போது எளிமையான தொகுதி வளர்ச்சி மீது கவனம் செலுத்துவோம் ஒரு உயிரினம் ஒரு சப்ஸ்டிரேட் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது லிமிட்டிங் சப்ஸ்டிரேட் என தொகுதி வளர்ச்சி பற்றிய உண்மையான தகவலை நாம் பார்த்தோம் செல் கன்சன்ட்ரேஷன் நேரத்திற்கு எதிராக வைத்து வரை கட்டம் அமைத்தால் அதில் கிடைக்கும் வளைவு முதலில் லாக் ஃபேஸ் பிறகு விரைவான வளர்ச்சி காட்டும் லாக் ஃபேஸ் அதைத்தொடர்ந்து ஸ்டேஷனரி ஃபேஸ் என்று பார்த்தோம் வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் வைத்து வரை கட்டம் அமைத்தால் கூடுதலாக டெத் ஃபேஸ் இறுதியில் பார்ப்போம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் திடமான கோடு டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் ஐ குறிக்கும் அதன் இறுதியில் உள்ள இடையிட்ட கோடு வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் ஐ குறிக்கும் இனி நாம் பயோரியாக்டர் இன் திரவியத்தில் உள்ள செல்களின் திறள் சமநிலை அதாவது மாஸ் பேலன்ஸ் செய்வது பற்றி பார்ப்போம் பயோரியாக்டர் இன் திரவியத்தை நாம் நமது அமைப்பாக எடுத்துக்கொண்டு செல்களின் திறள் சமநிலை அதாவது மாஸ் பேலன்ஸ் செய்யப் போகிறோம் இங்கே உள்ள ஈக்குவேஷன் நாம் தொகுதி ஒன்றில் பார்த்த அதே ஆகும் இவை திரளின் விகிதம் அதாவது மாஸ் ரேட் ஆகும் உள்ளீடு விகிதத்திலிருந்து வெளியீடு விகிதத்தை கழித்து உற்பத்தி விகிதத்தை கூட்டி உட்கொள்ளும் விகிதத்தை கழித்தால் கீழே எழுதப்பட்டுள்ள தொகுதி பயோரியாக்டர் இன் உள்ளே உள்ள செல்களின் திறள் சமநிலை அதாவது மாஸ் பேலன்ஸ் கிடைக்கும் ri ro rg rcdmdt இது தொகுதி நிலை ஆதலால் நாம் வளர்ச்சியை பற்றி மட்டும் தற்போது பார்ப்போம் இறப்பைப் பற்றி இப்போது எடுத்துக் கொள்ளப் போவதில்லை இது தொகுதி பயோரியாக்டர் எனவே இதில் உள்ளீட்டு விகிதம் இல்லை வெளியீட்டு விகிதமும் இல்லை இங்கே இறப்பும் இல்லாததால் செல்கள் உட்கொள்ளும் விகிதமும் இல்லை எனவே ri ro rcஆகியவற்றின் விகிதம் ஜீரோ என்ன ஆகும் ஆகையால் எஞ்சியுள்ள rg என்கிற வளர்ச்சி விகிதம் திறள் இன் அடிப்படையில் dmdt ஆகும் rg dmdt இங்கே உள்ள m ஐ செல் கன்சன்ட்ரேஷன் என மாற்றி இடுவோம் காரணம் செல்களின் செறிவு நாம் எளிதில் அளக்கலாம் நாம் எதை அளவீடு செய்கிறோமோ அதை இங்கே எழுதுகிறோம் அப்போதுதான் நாம் எளிதில் இதுகுறித்து உள்ள விஷயங்களில் முடிவுகள் எடுக்க முடியும் rg என்கிற வளர்ச்சி விகிதம் திறள் இன் அடிப்படையில் dmdtஎன்பதை நாம் எக்ஸ் மற்றும் வியின் பெருக்கல் ஆக அதாவது செல்களின் செறிவு ஒரு யூனிட் வால்யூமில் உள்ள செல்களின் மாஸ் மற்றும் அமைப்பிலுள்ள திரவியத்தின் வால்யூமின் பெருக்கல் rg dmdtddt இது தொகுதி வளர்ச்சி ஆகையால் தொகுதியின் வால்யூமில் எந்தவித மாற்றமும் இருக்காது தொகுதி நிலையில் எந்தவித கூடுதலும் குறைதலும் அல்லது எடுப்பதும் கிடையாது எனவே இதன் வால்யூமில் எந்தவித மாற்றமும் இருக்காது இவ்வாறு வால்யூம் நிலையாக இருந்தால் அதில் நேரத்தினால் எந்த மாற்றமும் இருக்காது எனவே நாம் V நிலையானதாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே இதை கீழ்க்கண்டவாறு குறிக்கலாம் rg ddtVdxdt rx என்பது வால்யூமை சார்ந்த விகிதம் இதை நாம் நேரடியாக அளக்கலாம் rx ஐ V உடன் பெருக்கினால் rg கிடைக்கும் இது செல் கன்சன்ட்ரேஷன் மாறுபடும் விகிதம் எனவே rx என்பது dxdt ஆகும் rxV rg Vdxdt rxdxdt சிறப்பு வகையான தொகுதி பயோரியாக்டர் கீழ் வால்யூம் சார்ந்த விகிதம் செல்களின் செறிவின் குவியும் விகிதத்துடன் சமமாக இருக்கும் இதை நாம் சிறப்பு வகையான சமன்பாட்டின் கீழ் இதற்கு முன்பே பார்த்துவிட்டோம் இதைப் பற்றி மேலும் தெளிவு உங்களுக்கு தொடர் வகை செயல்பாடு செய்யும் பொழுது கிடைக்கும் விகிதம் என்னும் கருத்து மிகவும் பொதுப்படையானது ஆனால் அது குவியும் விகிதத்துடன் சமமாக இருப்பது ஒரு தொகுதி அமைப்பில் மட்டுமே பொருந்தும் வளர்ச்சி விகிதத்துக்கு ஆன பொதுவான மாதிரிகளில் ஒன்றான அதிலும் முதன்மையான மாடலாக நாம் முன்பே பார்த்தது வால்யூமை சார்ந்த rx என்பது x உடன் சமம் இங்கே அது dxdt க்கு சமமாக உள்ளது rxx or here dxdtx குவியும் விகிதமான x என்பது dxdt இதில் x என்பது 1x ஐ dxdt உடன் பெருக்குவது ஆகும் இது செல்கள் செறிவை சார்ந்து உள்ளதால் இதை நாம் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் என்று கூறுவோம் 1xdxdt இந்த மாதிரியை நாம் பேட்ச் குரோத் அதாவது தொகுதி வளர்ச்சியை விவரிக்க உபயோகிக்கலாம் ஆனால் பகுதிகளாக தொகுதி வளர்ச்சியில் பல பகுதிகள் உள்ளன நேரத்தை சார்ந்து செல்கள் செறிவில் மாறுதல்கள் லாக் லாக் மற்றும் ஸ்டேஷனரி ஃபேஸ் ஆகியவற்றை நாம் பார்த்திருக்கிறோம் தொடக்கத்தில் உள்ள லாக் ஃபேஸ் இல் என்பது ஜீரோ மற்றும் dxdt ஜீரோ ஆகும் செல்களின் செறிவில் எந்த மாற்றமும் இருக்காது இங்கே காட்டப்பட்டுள்ள லாக் ஃபேஸ் இல் மாற்றம் இல்லாமல் நிலையானதாக இருக்கும் இறுதியில் ஸ்டேஷனரி ஃபேஸ் இல் மறுபடியும் வில் எந்த மாற்றமும் இருக்காது எனவே அது ஜீரோ ஆக எடுத்துக் கொள்ளப்படும் இவை அல்லது சில நிலைகள் லேட் லாக் ஃபேஸ் மற்றும் ஏர்லி ஸ்டேஷனரி ஃபேஸ் போன்றவைகளும் உள்ளன ஆனால் அவற்றை இந்த ஈக்குவேஷன் தெளிவாக விவரிக்கவில்லை அவை நமக்கு வடிவை சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு தேவையும் இல்லை எனவே நாம் அவற்றைப் பற்றி இப்போது பார்க்கப் போவதில்லை ஆனால் இந்த நிலைகள் எல்லாம் கணித வாயிலாக நாம் காட்ட முடியும் அதை நாம் இந்த பயிற்சியில் பார்க்கப் போவதில்லை இப்போது நாம் லாக் ஃபேஸ் ஐ மட்டும் எடுத்துக் கொள்வோம் அதில் நாம் கவனம் செலுத்துவோம் லாக் ஃபேசில் நிலையாக இருக்கும் எனவே dxdt என்பது xக்கு சமமாக இருக்கும் இங்கே நிலையாகஎடுத்துக்கொள்வோம் dxdtx இதை நாம் நேரடியாக முதலாம் வகையீட்டுச் சமன்பாடு அதாவது பஸ்ட் ஆர்டர் டிஃபரண்டியல் ஈக்குவேஷன் மூலம் தீர்வு காணலாம் வகையீட்டுச் சமன்பாடு செய்வதற்கு ஒரு தொடக்க நிபந்தனை தேவை எனவே நாம் அந்த நிபந்தனை நேரத்தை லாக் ஃபேஸ் தொடக்கத்தில் ஜீரோ என அதாவது t0 செல் கன்சன்ட்ரேஷன் x0 என வைப்போம் இது தொகுதியின் தொடக்கத்தில் இல்லை லாக் பேசின் தொடக்கத்தில் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் இந்த நிபந்தனை இந்த மாதிரி இல் வை கன்ஸ்டன்ட் என இந்த லாக் ஃபேஸ் இல் மட்டும் தான் வைக்க முடியும் என்பதை நாம் தெளிவாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே நாம் இதைக் கீழ்க்கண்ட வாறு சில படிகளில் தீர்வு காணலாம் dxxdt இருபுறமும் ஒருங்கிணைத்தால் ஒருங்கிணைத்த தீர்வு நேரடியாக நமக்கு கீழ்க்கண்டவாறு கிடைக்கும் dxxdt lnxt c தொடக்கத்தில் உள்ள நிபந்தனையை இங்கே நாம் உபயோகித்து c இன் மதிப்பீடு கண்டறியலாம் தொடக்க நிபந்தனையாக t0 x0 ஆகியவை lnx0 to c அதை நாம் மறுபடியும் மாற்றீடு செய்தால் நமக்கு கீழ்கண்ட விடை கிடைக்கும் lnxt lnx0 to நாம் இருபுறமும் உள்ள ஒருவகைப்பட்ட கூறுகளை சேர்த்தால் lnxx0t t0 எனவே எக்ஸின் சமன்பாடு ஆனது xx0et t0 செல் கன்சன்ட்ரேஷன் x இன் மாற்றம் நேரமான t உடன் எவ்வாறு இருக்கும் என்பதன் விளக்கம் இதுவே அடுக்கை நிலை அதாவது எக்பொனெண்டியல் ஆக இருப்பதால் இந்த வளர்ச்சியை நாம் லோகரித்மிக் ஃபேஸ் அல்லது எக்பொனெண்டியல் குரோத் ஃபேஸ் என்று கூறுவோம் காரணம் அது நேரத்தை சார்ந்த செல் கன்சன்ட்ரேஷன் இன் மாறுதல்களை உண்மையாக விவரிக்கிறது இதை வைத்துக்கொண்டு நாம் நமக்கு தேவையான செல் கன்சன்ட்ரேஷன் அடைவதற்கு தேவைப்படும் நேரம் கண்டறியலாம் இதுவே நேரடியான வடிவமைப்பு பயன்பாடு அளவுகோல்களான லாக் ஃபேஸ் இலுள்ள t0 மற்றும் தொடக்கத்தில் உள்ள x0கன்சன்ட்ரேஷன் ஆகியவை தெரிந்தால் செல் கன்சன்ட்ரேஷன் x அடைவதற்கு தேவைப்படும் நேரம் t எளிதில் கண்டறியலாம் இதற்கு முந்தைய ஈக்குவேஷன் இலிருந்து 1 lnxx0 என்று நமக்கு கிடைத்தது t0 என்பது தொகுதி லாக் ஃபேஸ் இல் கழித்த நேரம் அதை நாம் ஜீரோ என கொள்வோம் எனவே இங்கே லாக் டைம் என்பது லோகரித்மிக் வளர்ச்சியில் தொடக்க செல் கான்சன்ட்ரேசன் x0 விலிருந்து x ஐ அடைவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் ஆகும் இதில் நாம் லாக் ஃபேஸ் இல் செல் கான்சன்ட்ரேசன்னில் எந்த மாற்றமும் இல்லை என்ற அனுமானத்தை வைத்துக் கொள்கிறோம் 1lnxx0t0t இதைப் பார்த்த பிறகு நான் இப்போது உங்களுக்கு ஒரு பயிற்சி வினா கொடுக்கப் போகிறேன் அதன்பிறகு சொற்பொழிவை தொடருவோம் இதை இந்த சொற்பொழிவின் இறுதியில் செய்து பார்க்க விரும்புகிறேன் காரணம் உங்களுக்கு தொடர் பயோரியாக்டர் ஆய்வைப் பற்றி பயிற்சி கிடைக்கும் பயிற்சி வினா பின்வருமாறு உள்ளது ஒரு தொடர் பயோரியாக்டரில் உட்செலுத்தி இன் செறிவு ஒரு லிட்டருக்கு 0 5 கிராம் gl என உள்ளது இதுவே இதன் தொடக்க செல் செறிவு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை நிபந்தனைகளின் அடிப்படையில் லாக் ஃபேஸ் வழக்கமாக 20 நிமிடங்கள் நிலைக்கும் செல் கன்சன்ட்ரேஷன் லாக் பேஸ் இன் தொடக்கத்தில் உட்செலுத்தப்பட்ட நிலையிலிருந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லை என்று அனுமானம் கொண்டால் a செல் கன்சன்ட்ரேஷன் 4gl அடைய எவ்வளவு நேரம் தேவைப்படும் b செல் கன்சன்ட்ரேஷன் லாக் பேஸ் சில் இரட்டிப்பு அடைய எவ்வளவு நேரம் தேவைப்படும் இதுவே உங்களுடைய பயிற்சி வினா ஆகும் இதை நீங்கள் செய்து பார்க்கவும் நாம் முன்பு வருவிய ஈக்குவேஷனின் பயன்பாடு ஆகும் இதன் விடையை நாம் அடுத்த சொற்பொழிவில் பார்க்கலாம் நாம் இப்போது நம் தொடக்க ஆய்வைத் தொடர்வோம் இதுவரை நாம் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதத்தின் மீது சப்ஸ்டிரேட் இன் தாக்கத்தைப் பற்றி பார்க்கவில்லை நாம் போதுமான சப்ஸ்டிரேட் இருந்தால் அது m க்கு சமம் என மௌனமாக அனுமானித்துக் கொண்டோம் விற்கு எதிராக S வைத்தால் தொடக்க நிலையில் S மாறும்பொழுது வில் மாற்றம் இருக்கும் பிறகு ஒரு நிலையான ஏ சிம்பட்டோமடிக் மதிப்பான mஐ அடையும் சப்ஸ்டிரேட் இன் செறிவு ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக இருக்கும் பொழுது போதுமான சப்ஸ்டிரேட் எப்பொழுதும் உள்ளது என்ற அனுமானத்தை நாம் கொண்டுள்ளதால் நம்முடைய குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் எப்பொழுதும் m இல் இருக்கும் இது எப்பொழுதும் இவ்வாறு இருக்காது என்று நாம் அறிவோம் இந்த மாறுபாட்டின் கணித வாயிலான குறிப்பீடு வின் மாறுதல் S ஐ சார்ந்து உள்ள மோநாடு மாடல் கீழ்கண்டவாறு உள்ளது mSKsS இந்த மாறுபாடு வளர்ச்சி விகிதத்தின் மீது தாக்குதல் இருக்கும் இதன் காரணமாக இறுதியில் அது ஒரு தொகுதியில் குறிப்பிட்ட செல் கன்சன்ட்ரேஷன் ஐ அடைவதற்காக தேவைப்படும் நேரத்தில் தாக்குதல் இருக்கும் நாம் இப்போது லாக் ஃபேஸ் இல் உள்ள சப்ஸ்டிரேட் இன் தாக்குதலை சேர்த்துக்கொள்ள வேண்டுமென்றால் இடத்தில் mமற்றும் S இடத்தில் Ks S இட வேண்டும் எனவே dxdt x என்பது இங்கேயும் பொருந்தும் மட்டும்தான் இடமாற்றம் செய்யப்பட்டது சப்ஸ்டிரேட் இன் தாக்குதல் காரணமாக எனவே dxdtmSKsSx நாம் இப்போது நம்முடைய ஆய்வை எளிமையாக்க இரண்டு வகைகளை பார்ப்போம் முதலாம் வகையில் சப்ஸ்டிரேட் இன் கன்சன்ட்ரேஷன் மிக அதிகமாக உள்ளது அதாவது Ks மதிப்பைவிட S≫KS நாம் நினைவு கூர்ந்தால் Ks என்பது அரை அதிகபட்ச வளர்ச்சி விகிதத்தில் அதாவது ஹாஃப் மேக்ஸிமல் குரோத் ரேட் உள்ள சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் இங்கே நாம் பார்க்க இருக்கும் முதலாம் வகை சப்ஸ்டிரேட் இன் கன்சன்ட்ரேஷன் மிக அதிகமாக உள்ளது அதாவது Ks மதிப்பைவிட என்ற சூழல் இவ்வாறு இருந்தால் S இன் மதிப்பு ஏறக்குறைய Ks இன் மதிப்பிற்கு சமமாக இருக்கும் இது கணித முறையில் எவ்வாறு அமையும் என்று நாம் பார்க்கலாம் Ks மற்றும் S கீழ் இலக்கத்தில் கூட்டப்படுகிறது இதில் S மிக மிக அதிகமாக இருந்தால் இதை உங்களுக்கு உணர்த்த உதாரணத்திற்கு Ks மதிப்பு 1 என்றும் S மதிப்பு 1000 என்றும் இருந்தால் கீழ்இலக்கத்தில் இவற்றின் மதிப்பு 1001 என இருக்கும் 1000 மற்றும் 1001 க்கு இடையே இன் மதிப்பில் பெரிய வேறுபாடு எதுவும் இருக்காது எனவே S மதிப்பு Ks விட மிக மிக அதிகமாக உள்ள நிலையில் நாம் Ks S இடத்தில் வெறும் S இடலாம் இவ்வாறு நாம் இடும் பொழுது மேலும் கீழும் S நீக்கப்பட்டு நம்மிடம் mமட்டுமே எஞ்சி இருக்கும் இதுவே கீழே காட்டப்பட்டுள்ளது S≫KSஎன்றால் mSKsSmSSm இது நாம் முன்பு பார்த்த வகை போலவே உள்ளது ஆனால் dxdt x என்று கூறுவதற்கு பதிலாக நாம் நேராகவே dxdt mx என்று கூறலாம் அதாவது அதிகபட்ச குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் என அடுத்ததாக இரண்டாவது வகையை பார்க்கலாம் இதில் S மதிப்பு ஏறக்குறைய Ks க்கு சமமாக உள்ளது நாம் மேலே பயன்படுத்திய தோராயத்தை இங்கே பயன்படுத்த முடியாது SKS என இருந்தால் Ks S இடத்தில் வெறும் S இட முடியாது காரணம் இவை இரண்டும் நிகரானதாக உள்ளன இது பொதுவான வகை அல்ல அதிலும் ஒரு தொடர் பயோரிஆக்டரில் இப்படிப்பட்ட வகை ஒரு முக்கியமான அசாதாரண சப்ஸ்டிரேட் கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கும் பொழுது நடக்கும் அல்லது நாம் இட்ட கல்ச்சர் ஸ்டேஷனரி பேஸ் அடைந்துவிட்ட நிலையில் இது நடக்கலாம் அதாவது நம்முடைய தொகுதி நிலையில் போதிய சப்ஸ்டிரேட் இருந்தும் இந்த சூழ்நிலை ஏற்படலாம் தொடர் நிலை பயோரியாக்டர் ஆய்விலும் இதன் தொடர்பு உள்ளது எனவே நாம் அதை இங்கே பார்ப்போம் காரணம் அதன் சில பயன்பாடுகள் உள்ளன இதன் பிறகு தொடர் வகைகள் பற்றி பார்க்கும் பொழுது எளிதாக இருக்கும் இங்கே நம்மிடம் இரண்டு அளவுகள் உள்ளன x மற்றும் s இவை இரண்டும் நேரத்தை சார்ந்து மாறுபாடு வகையீட்டுச் சமன்பாடு வாயிலாக காட்டும் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் சார்ந்த மாறிலியாக அதாவது டிபெண்டன்ட் வேறியபில் ஆக இருப்பதை விரும்புவோம் x அல்லது s ஆனால் இரண்டும் மாறிலியாக இருப்பது கடினமாகும் நாம் ஒன்றை இன்னொன்றின் வாயிலாக மாற்றினால் அதாவது இங்கே s ஐ x சார்ந்து மாற்றினால் நாம் இந்த ஈக்குவேஷனை எளிதில் தீர்க்கலாம் இதை எவ்வாறு செய்யலாம் முன்பு நாம் தொகுதி இரண்டில் பார்த்த சில கருத்துக்களை இங்கே நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் முந்தைய தொகுதி முந்தைய சொற்பொழிவில் வரையறுக்கப்பட்ட ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் செல் கன்சன்ட்ரேஷன் மற்றும் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் உடன் உள்ள தொடர்பை காட்டுகிறது செல்களின் மகசூல் Yxs என்பது செல்கள் உற்பத்தி செய்யப்படும் அளவை சப்ஸ்டிரேட் பயன்படுத்தப்படும் அளவோடு வகுக்கப்படும் போது கிடைக்கும் அளவிற்கு சமம் என அறிவோம் x x0 என்பது செல்களின் அளவு உற்பத்தி செய்த செல்களின் கன்சன்ட்ரேஷன் உட்கொண்ட சப்ஸ்டிரேட் இன் கன்சன்ட்ரேஷன் ஆல் வகுக்கப்பட்டது Yxs amount of cells producedamount of substrate consumedx x0S0 S கன்சன்ட்ரேஷன் என்பது ஒரு யூனிட் வால்யூமில் உள்ள அளவு நாம் வகுக்கும் இரண்டிலும் வால்யூம் இருப்பதால் மற்றும் வால்யும் ஒன்றாக இருப்பதால் அதை நாம் அழித்து விடலாம் எனவே உற்பத்தி செய்த செல்களின் அளவு உட்கொள்ளப்பட்ட சப்ஸ்டிரேட் இன் அளவால் வகுக்க படுவதில் இரண்டு இடத்திலும் நாம் கன்சன்ட்ரேஷன் ஐ இடலாம் அவ்வாறு செய்வதால் நமக்கு அதே ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் கிடைக்கும் அதைத்தான் நாம் இங்கு செய்திருக்கிறோம் Y xs ஒரு கன்ஸ்டன்ட் என்ற யூகம் பலதரப்பட்ட நிபந்தனைகளுக்கு நன்கு பொருந்தும் இவ்வாறு இருக்கும் பொழுது நாம் ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் ஐ பயன்படுத்தி S ஐ x சார்ந்து எழுதலாம் S0 என்கிற டோட்டல் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் ஒரு கன்ஸ்டன்ட் அது தெரிந்த ஒன்று அதேபோல் x0 என்பது தொடக்கத்தில் உள்ள செல் கன்சன்ட்ரேஷன் லாக் ஃபேஸ் இல் எந்த மாற்றமும் அதில் இருக்காது என்று கொள்வோம் எனவே S என்பது SS0 x x0YxS Sக்கு பதிலாக இட்டால் நம் வகையீட்டுச் சமன்பாடு கீழ்கண்டவாறு இருக்கும் இதை படிப்படியாக நாம் விடை காண்பதற்கு மிக அதிகமான நேரம் தேவைப்படும் நம்முடைய இந்த பத்து மணி நேர பாடத்திட்டத்தில் இந்த ஒரு செயல் மட்டுமே 45 நிமிடம் எடுக்கக்கூடும் காரணம் இது முழுமையாக அல்ஜிப்ரா கொண்டு கையாள வேண்டும் நீங்கள் கணிதத்தில் தேர்ந்தவர்களாக இருந்தால் இதை செய்வதற்கு அரை மணி நேரம் எடுக்கும் கூடுதலாக உங்களுக்கு தொகையங்கள் டேபிள் அதாவது இண்டெகரல் டேபிள் தேவைப்படும் அதை வைத்துக் கொண்டுதான் அதிலுள்ள சில நன்கு அறிந்த விடைகொண்டு நாம் இதன் விடையை காணலாம் நான் இங்கே உங்களுக்கு இதன் இறுதி கட்ட விடையை மட்டும் காட்டப் போகிறேன் நீங்கள் இதை அப்படியே எடுத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் நீங்களே இதை செய்து பார்த்து தீர்வு கண்டு இதுவே அதன் விடை என்று நம்பிக்கை அடையலாம் எனவே ஒரு தொகுதியின் தொடக்கத்திலிருந்து நமக்குத் தேவையான ஒரு குறிப்பிட்ட செல் கான்சன்ட்ரேசன் x அடைவதற்கு தேவைப்படும் நேரம் கீழ்கண்டவாறு உள்ளது இதன் தீர்வு காண்பதற்கு அல்ஜிப்ரா துணை கொண்டு தான் செய்ய முடியும் நீங்கள் கணிதத்தில் தேர்ச்சி உடையவர்களாக இருந்தால் இதை முழுமையாக செய்து பார்த்து நம்பிக்கை அடையலாம் இத்துடன் இந்த சொற்பொழிவை நிறுத்திக் கொள்கிறேன் அடுத்த சொற்பொழிவில் உங்களை சந்திக்கும் பொழுது கொடுத்த பயிற்சி வினாவின் விடையை காணலாம் இதை நீங்கள் செய்து பார்த்து தீர்வு காணுங்கள் முடிவு உடைய சிக்கல்களின் விடையை காணும் திறன் நீங்கள் பெறுவீர்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் கடினமான சிக்கல்கள் கொண்ட வினாக்களை நீங்கள் தீர்வு காண முடியும்